முந்தைய இரண்டு விரிவுரைகளில் புரோபாபிலிடி பற்றிய கருத்துக்களை அறிமுகப்படுத்தினேன் டேட்டாவின் புள்ளிவிவர பகுப்பாய்வைச் செய்வதற்கு புரோபாபிலிடி ஒரு தத்துவார்த்த பிரேம் ஒர்க்கை வழங்குகிறது புள்ளிவிவரங்கள் உண்மையில் நாம் பெற்ற சோதனை அப்சர்வேஷன்களின் பகுப்பாய்வைக் கையாளுகின்றன எனவே இந்த விரிவுரையில் ஒரு சில நடவடிக்கைகள் புள்ளிவிவர நடவடிக்கைகள் மற்றும் அவை பகுப்பாய்வில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் எனவே புரோபாபிலிடி டென்சிட்டி செயல்பாடுகள் மற்றும் பலவற்றைப் பற்றி நாம் ஏற்கனவே பேசியபோது புள்ளிவிவர பகுப்பாய்வு செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன பொதுவாக நாம் உண்மையில் பகுப்பாய்வு செய்யும்போது முழு சேம்பிள் ஸ்பேஸ் தெரியாது சாம்பிள்கள் திரும்பப் பெறப்படும் டிஸ்ட்ரிபியூஷன் அனைத்து பராமீட்டர் நமக்கு தெரியாது பொதுவாக மொத்த மக்கள் தொகையின் சில சாம்பிள் களை மட்டுமே நாம் பெறுகிறோம் எனவே இந்த வரையறுக்கப்பட்ட சாம்பிள்லிருந்து முழு போப்புலேஷன் புரோபாபிலிடி டென்சிட்டி செயல்பாடு குறித்த முடிவுகளை நாம் பெற வேண்டும் மேலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ங்களின் பராமீட்டர் பற்றிய அனுமானங்களையும் தொடர்பு படுத்த வேண்டும் எனவே சாம்பிள் அல்லது அப்சர்வேஷன் செட் முழு சேம்பிள் ஸ்பேஸ் போதுமான பிரதிநிதியாக இருக்க வேண்டும் ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் உலகில் உள்ள மக்களின் சராசரி உயரத்தை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் சென்று மக்களை சாம்பிள் செய்யவோ அல்லது அமெரிக்க மக்களை மட்டும் உயர்த்தவோ முடியாது ஏனெனில் அவர்கள் ஆசிய மக்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் உயரமானவர்கள் என்று அறியப்படுகிறது எனவே நீங்கள் சாம்பிள் களை எடுக்கும்போது அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிலிருந்து மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் இந்த உலகத்தின் மொத்த மக்கள்தொகையின் பிரதிநிதியை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது சரியான சாம்பிள் நடைமுறைகள் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இவை சோதனைகளின் வடிவமைப்பில் கையாளப்படுகின்றன நாம் ஒரு சாம்பிள் யைப் பெற்றுள்ளோம் என்று கருதுவோம் நீங்கள் பகுப்பாய்வு செய்ய முயற்சிக்கும் அனைத்து மக்கள்தொகையின் பிரதிநிதி சாம்பிள் யையும் பெற்றுள்ளீர்கள் இப்போது மக்கள்தொகையின் அடிப்படை வரையறையுடன் இந்த ரேண்டம் எக்ஸ்பயர் எக்ஸ்பிரிமெண்ட் சாத்தியமான அனைத்து விளைவுகளின் தொகுப்பாகும் இதை நாங்கள் ஏற்கனவே சாம்பிள் ஸ்பேஸ் ஆக வரையறுத்துள்ளோம் நீங்கள் பெறப்போவது ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அல்லது சாம்பிள் கள் மற்றும் இவை சாம்பிள் செட் என்று அழைக்கப்படுகின்றன நீங்கள் நடத்தப் போகிற எந்தவொரு பரிசோதனையின் மூலமும் பெறப்பட்ட இன்பினிட் அப்சர்வேஷன் செட்லிருந்து நீங்கள் மக்கள்தொகை குறித்து பெறப்பட்ட முடிவுகளான அனுமானங்களை உருவாக்க விரும்புகிறீர்கள் இது மக்கள்தொகையின் புரோபாபிலிடி டென்சிட்டி செயல்பாடு அல்லது மக்கள்தொகையின் பராமீட்டர் நமக்கு தெரியாது நீங்கள் உண்மையில் இதுபோன்ற அனுமானங்களை இழக்கும்போது உங்கள் அனுமானமும் சீரானது அல்லது நிச்சயமற்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் வரைந்த சாம்பிள் யும் நிச்சயமற்றது அவர்கள் முழு மக்களின் பிரதிநிதிகள் அல்ல எனவே உங்கள் அனுமானங்களும் நிச்சயமற்றவை என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் எனவே நீங்கள் பதில்களை வழங்கும்போது நீங்கள் பெறும் இந்த மதிப்பீடுகளுடன் தொடர்புடைய நம்பிக்கை இடைவெளியையும் நீங்கள் வழங்க வேண்டும் எனவே புரோபலடி டென்சிட்டி செயல்பாடுகளை நாம் உண்மையில் படித்ததற்கான காரணங்களில் இதுவும் ஒன்றாகும் ஏனெனில் இந்த நம்பிக்கை இடைவெளியின் அடிப்படையில் நீங்கள் சாம்பிள் யிலிருந்து பெற்ற அனைத்து மதிப்பீடுகளையும் நீங்கள் வகைப்படுத்தலாம் அல்லது இந்த மதிப்பை நீங்கள் பெறுவதற்கான பிராபலடி எனவே உண்மையில் சில பொதுவான புள்ளிவிவர பகுப்பாய்வைப் பார்ப்போம் புள்ளிவிவர பகுப்பாய்வை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் கிராஃபிகல் பகுதி அல்லது கிராஃபிகல் பகுப்பாய்வு முழு டேட்டாக்கள் காட்சி உணர்வைக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் பிளாட் மற்றும் வரைபடங்களை பயன்படுத்துகிறோம் மற்ற வழி என்னவென்றால் உண்மையில் குவாண்டிடேட்டி கம்ப்யூடேஷன் அல்லது நியூமரிகள் கம்ப்யூடேஷன் செய்வது அங்கு நீங்கள் ஒரு சில பராமீட்டர்களை அனுப்பிய முழு சாம்பிள் யையும் சுருக்கமாகக் கூற முயற்சிக்கிறீர்கள் எடுத்துக்காட்டு சராசரி மற்றும் வேரியன்ஸ் மற்றும் பலவற்றைப் பற்றி பேசுவோம் நாங்கள் நூற்றுக்கணக்கான டேட்டா பாயிண்ட் அல்லது சோதனைகளை எடுத்துள்ளோம் என்பதைக் கவனியுங்கள் நீங்கள் சென்று ஒருவரிடம் அனைத்து நூறு மதிப்புகளையும் சொல்ல முடியாது ஜீரணிக்க முடியாத இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் விலக்க முடியாது நாங்கள் செய்த சுருக்கமான புள்ளிவிவரங்கள் தனிப்பட்ட அப்சர்வேஷன் அறியாமல் நீங்கள் பெற்ற முழு டேட்டாத் தொகுப்பிற்கும் ஒரு உணர்வைப் பெற உங்களை அனுமதிக்கிறது அதனால்தான் இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன அவை சுருக்கமான புள்ளிவிவரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இப்போது அனுமான புள்ளிவிவரங்கள் இரண்டு வகையான சிக்கல் மதிப்பீட்டு சிக்கலைக் கையாளுகின்றன அங்கு பிராபபிலிடி டென்சிட்டி செயல்பாட்டின் பராமீட்டர் மதிப்பிட முயற்சிக்கிறோம் எதிர்பார்த்த மதிப்பு அல்லது முதல் தருணம் மற்றும் இரண்டாவது தருணம் போன்ற பராமீட்டர்களை பற்றி நாங்கள் பேசினோம் மேலும் வெவ்வேறு டிஸ்ட்ரிபியூஷன் ங்கள் வெவ்வேறு பராமீட்டர்கள் மற்றும் நாம் பெறும் ஒரு சிறிய சாம்பிள் லிருந்து இந்த பராமீட்டர்களை எவ்வாறு மதிப்பிடுவது மதிப்பீடு என அழைக்கப்படும் இந்த மதிப்பீடுகளுக்கு ஒரு நம்பிக்கை பகுதியை நீங்கள் எவ்வாறு வழங்குகிறீர்கள் நாங்கள் செய்ய விரும்பும் மற்ற வகையான முடிவெடுக்கும் முறை குறிப்பிட்ட மதிப்பு 0 வா இல்லையா என்பதை நாங்கள் தீர்மானிக்க விரும்புகிறோம் ஒரு சாம்பிள் லிருந்து நாம் செய்யும் டிஸ்ட்ரிபியூஷன் பராமீட்டர்கள் மற்றும் அத்தகைய முடிவெடுப்பது ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது ஒரு வாடிக்கையாளர் உங்களுடன் தொடர்ந்து இருப்பாரா அல்லது நீங்கள் வழங்கும் எந்த சலுகைகளின் அடிப்படையிலும் உங்களை விட்டுவிடுவாரா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே இவை ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் வகையின் கீழ் வருகின்றன நாங்கள் முதலில் விளக்க புள்ளி விவரங்களைக் கையாள்வோம் அடுத்த விரிவுரைகளில் அனுமான புள்ளி விவரங்களைக் கையாள்வோம் எனவே நாம் வரையறுக்கக்கூடிய சில சுருக்கமான புள்ளிவிவரங்கள் சாம்பிள் அல்லது சென்ட்ரல் டெண்டன்ஸி என்று நாங்கள் அழைக்கிறோம் இது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முழு சாம்பிள் யின் மைய புள்ளியாகும் சராசரி என்று அழைக்கப்படுவதை வரையறுப்போம் இவை கணிதத்தில் உங்கள் உயர்நிலைப் பள்ளி படிப்புகளிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த நடவடிக்கைகள் எனவே இவற்றில் சிலவற்றை மீண்டும் பார்ப்போம் ஒரு சாம்பிள் யின் சராசரி என்பது நீங்கள் வைத்திருக்கும் அனைத்து டேட்டா பாயின்ட் இன் தொகுப்பாக வரையறுக்கப்படுகிறது உங்களிடம் உள்ள டேட்டா பாயின்ட் இன் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது எனவே இது x̅ குறியீட்டால் குறிக்கப்படுகிறது மேலும் இது சாம்பிள் யின் மீன் அல்லது அவரேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் பெற்ற முழு சாம்பிள் யின் மைய புள்ளியாக பார்க்கலாம் சராசரியாக சாம்பிள் யைப் பெற்ற இந்த மதிப்பீடு சில அர்த்தங்களில் சிறந்த மதிப்பீடாகும் என்பதைக் காட்டலாம் பின்னர் பராமீட்டர்களை மதிப்பிடுவதற்கான லிஸ்ட் ஸ்கொயர் முறை எனப்படுவதை அமைப்போம் பராமீட்டர்களை மதிப்பிடுவதற்கான இந்த குறிப்பிட்ட அளவுகோலை நீங்கள் அமைத்தால் கொடுக்கப்பட்ட டேட்டா சாம்பிள் லிருந்து நீங்கள் பெறக்கூடிய சிறந்த மதிப்பீடு x̅ என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த மதிப்பீட்டின் சில பண்புகளையும் நாம் காட்டலாம் எடுத்துக்காட்டாக இந்த x̅ மக்கள் தொகையின் அன்பயாஸ்டுமதிப்பீட்டைக் குறிக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும் அன்பயாஸ்டு மதிப்பீட்டில் நாம் என்ன சொல்கிறோம் X̅ இன் எதிர்பார்ப்பு μ ஆகும் எந்தவொரு டிஸ்ட்ரிபியூஷன் த்திற்கும் இது பகுப்பாய்வு ரீதியாக நிரூபிக்கப்படலாம் இதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் N புள்ளிகளின் சாம்பிள் யை எடுத்து ஒரு மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் x̅ நீங்கள் இந்த பரிசோதனையை மீண்டும் செய்து N புள்ளிகளின் மக்கள்தொகையில் இருந்து மற்றொரு ரெண்டோம் சாம்பிள் யை வரைந்து x̅ இன் மற்றொரு மதிப்பைப் பெறுவீர்கள் வெவ்வேறு சோதனைத் தொகுப்புகளிலிருந்து நீங்கள் பெறும் இந்த x̅s களை நீங்கள் சராசரியாகக் கருதுகிறீர்கள் பின்னர் இந்த சராசரிகளின் சராசரி இந்த போப்புலேஷன் சராசரியாக இருக்கும் இது ஒரு அன்பயாஸ்டுமதிப்பீடு என்று இந்த அறிக்கையை விளக்கும் ஒரு வழியாகும் மதிப்பீடுகளின் பிற பண்புகள் உள்ளன நாங்கள் கோரிக்கையை விரும்புகிறோம் என்று பார்ப்போம் ஆனால் இது நீங்கள் எப்போதும் சரிபார்க்க வேண்டிய மதிப்பீடுகளின் பயனுள்ள மற்றும் முக்கியமான ப்ரொபேர்ட்டி இந்த குறிப்பிட்ட புள்ளிவிவரத்தின் அல்லது சராசரியின் ஒரு துரதிர்ஷ்டவசமான அம்சம் என்னவென்றால் உங்கள் டேட்டா பாயிண்ட் இருந்தால் x̅ பற்றிய உங்கள் மதிப்பீடு இந்த மோசமான மதிப்பால் கணிசமாக பாதிக்கப்படலாம் மோசமான மதிப்பு என்னவென்றால் ஒரு அவுட்லயர்ஸ் என்று அழைக்கிறோம் உங்கள் டேட்டாவில் உள்ள ஒரு அவுட்லயர்ஸ் கூட x̅ இன் மோசமான மதிப்பீட்டிற்கு வழிவகுக்கும் நாங்கள் 20 செர்ரி மரங்களை எடுத்துள்ளோம் செர்ரி மரங்களின் உயரங்களை அடிகளில் அளவிட்டோம் ஒரு எண்களின் தொகுப்பைக் கூறலாம் ஒரு நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த்லிருந்து தோராயமாக 70 ஐ உருவாக்கியது மற்றும் 10 இன் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் எனவே மக்கள் தொகை சராசரி 70 மற்றும் போப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவேஷன் 10 ஆகும் இந்த மதிப்புகள் எனக்கு கிடைத்தன அத்தகைய டேட்டா பாயிண்டுகளை உருவாக்க r ஐப் பயன்படுத்தலாம் இப்போது நீங்கள் 20 புள்ளிகளின் இந்த சாம்பிள் யை எடுத்து சராசரியைக் கணக்கிட்டால் நீங்கள் 69 25 மதிப்பைப் பெறுவீர்கள் இது போப்புலேஷன் சராசரிக்கு மிக அருகில் உள்ளது ஆகவே நான் உங்களுக்குச் சொல்லும் வரை அந்த மதிப்பு என்னவென்று உங்களுக்குத் தெரியாவிட்டாலும் இது போப்புலேஷன் ஒரு நல்ல மதிப்பீடாகும் என்பதை காண்கிறீர்கள் இப்போது மறுபுறம் நான் முதல் டேட்டா பாயிண்ட் 55 ஐ எடுத்து ஒரு சார்புநிலையை தவறாக 105 என உள்ளிட்டால் 50 க்கு ta ஐ சேர்ப்பதன் மூலம் சொல்லலாம் பின்னர் இந்த சராசரியை மீண்டும் கணக்கிடுங்கள் சராசரி 71 75 ஆகிறது என்பதை நாம் காணலாம் இது 70 லிருந்து விலகத் தொடங்குகிறது இந்த சாம்பிள் யில் உள்ள சிங்கிள் பயாஸ் உண்மையில் உங்கள் மதிப்பீடு குறைவானதாக அமைகிறது டேட்டாகளில் உள்ள அவுட்லயர்ஸ்களால் x̅ பாதிக்கப்படும் என்று சொல்வதன் மூலம் இதை அர்த்தப்படுத்துகிறோம் சென்ட்ரல் டெண்டன்ஸி பிற நடவடிக்கைகளை நாம் அவுட்லயர்ஸ் பொறுத்தவரை வலுவாகக் கொள்ளலாம் அவுட்லயர்ஸ் இருந்தாலும் கூட அது பெரிதாக மாறாது அத்தகைய நடவடிக்கை என்ன என்பதைப் பார்ப்போம் சென்ட்ரல் டெண்டன்ஸிஇன் மற்றொரு நடவடிக்கை ஒரு மீடியன் என்று அழைக்கப்படுகிறது மீடியன் என்பது ஒரு மதிப்பு அதாவது 50 சதவீத டேட்டா பாயின்ட் இந்த மதிப்பிற்குக் கீழே உள்ளன மற்றும் 50 சதவீத எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன் இந்த மதிப்பை விட அதிகம் எனவே அந்த மதிப்பை இந்த டேட்டா பாயின்ட் தவறாக சொல்கின்றன அதற்கு மேல் பாதி டேட்டா பாயிண்ட் உள்ளன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறீர்கள் இதைச் செய்வதற்கு நீங்கள் சிறியதாக இருந்து மிக உயர்ந்த எண்ணிக்கை வரை பெற்ற அனைத்து அப்சர்வேஷன்களையும் ஆர்டர் செய்து நடுத்தர மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதை ஒரு உதாரணம் மூலம் செய்வோம் எனவே நான் பார்த்த அதே 20 செர்ரி மரங்களின் டேட்டா இந்த டேட்டா பாயிண்ட் சிறியது முதல் பெரியது வரை ஆர்டர் செய்துள்ளேன் நீங்கள் அதைப் பார்த்தால் பத்தாவது புள்ளி 1 2 3 4 5 6 7 8 9 10 பத்தாவது புள்ளி 67 ஆகும் ஏனெனில் புள்ளிகள் கூட உள்ளன பதினொன்றாவது புள்ளி 71 ஆகும் இதற்கு இடையில் சராசரியை எடுத்து மீடியன் என்று அழைக்கவும் ஒற்றைப்படை புள்ளிகள் இருந்தால் புள்ளிகள் கூட இருப்பதால் நீங்கள் நடுத்தர புள்ளியை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நடுப்பகுதி புள்ளிகளின் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் இந்த விஷயத்தில் பத்தாவது மற்றும் பதினொன்றாவது புள்ளி மற்றும் அது உங்களுக்கு 69 இல் ஒரு மீடியன் ஐ தருகிறது முன்பு போலவே முதல் டேட்டா பாயிண்டில் சிங்கிள் பயாஸ் ஐ சேர்த்து இந்த 105 ஐ உருவாக்கி பின்னர் டேட்டாவை மறுவரிசைப்படுத்தி மீண்டும் மீடியன் ஐ கண்டுபிடிப்போம் மீடியன் மாறவில்லை என்பதைக் காண்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஒரு அவுட்லயர்ஸ் இருப்பது மீடியன் ஐ பாதிக்கவில்லை அதனால்தான் உங்கள் சாம்பிள் களில் மோசமான டேட்டா பாயிண்ட் இருந்தாலும் இதை ஒரு வலுவான நடவடிக்கை என்று நாங்கள் அழைக்கிறோம் இந்த மதிப்பீடு சில அர்த்தங்களில் சிறந்த மதிப்பீடு என்பதையும் நீங்கள் காட்டலாம் இந்த வழக்கில் நீங்கள் பயன்படுத்தும் தகுதிதான் ஆப்சல்யூட் டிவேஷன் என்று அழைக்கப்படுகிறது தனிப்பட்ட அப்சர்வேஷன்களிலிருந்து முழுமையான அர்த்தத்தில் இருந்து லோயர் அளவிற்கு மாறுபடும் மதிப்பீடு என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்களா மீடியன் என்பது அத்தகைய புள்ளி அத்தகைய மதிப்பீடு எனவே அவுட்லயர்ஸ் இருக்கும்போது பொதுவாக மீடியன்ஐ விட சென்ட்ரல் மெஷராக பயன்படுத்த விரும்புகிறோம் ஒரு மோடு என்பது சென்ட்ரல் டெண்டன்ஸிஇன் மற்றொரு நடவடிக்கையாகும் மேலும் இந்த மதிப்பு பெரும்பாலும் நிகழும் மதிப்பு அல்லது மிகவும் சாத்தியமான மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த 20 செர்ரி மரங்களின் டேட்டாவின் உதாரணத்தை நீங்கள் எடுத்துக் கொண்டால் மிகவும் சாத்தியமான மதிப்பு அடிக்கடி மீண்டும் நிகழும் மதிப்பு 67 ஆகும் வேறு எந்த டேட்டா பாயிண்ட்களுடன் ஒப்பிடும்போது இது தொடர்ச்சியாக 3 3 நிகழ்வுகள் என்று மீண்டும் சொன்னீர்கள் அது மோடு என்று அழைக்கப்படுகிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இது தொடர்ச்சியான டிஸ்ட்ரிபியூஷன் க இருந்தால் இது அடர்த்தி செயல்பாட்டின் இந்த அதிகபட்ச மதிப்பின் மிக ஹஃஹ்ஸ்ட்டு மதிப்பைக் குறிக்கிறது இந்த சாத்தியமான மதிப்பைச் சுற்றி பெரும்பாலான டேட்டா கிளஸ்டர் ஆக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் சில நேரங்களில் டிஸ்ட்ரிபியூஷன் ல் இரண்டு முறைகள் இருக்கலாம் பைமோடல் டிஸ்ட்ரிபியூஷன் எனப்படுவது என்னவென்றால் அத்தகைய டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து நீங்கள் சாம்பிள் செய்தால் இரண்டு கிளஸ்டர்களை ஒரு முறையைச் சுற்றி ஒரு கிளஸ்டர்களையும் இரண்டாவது மோடு சுற்றி மற்றொரு கிளஸ்டரையும் காணலாம் எனவே நீங்கள் மோடு அந்த மதிப்பாக விளக்க வேண்டும் அதைச் சுற்றி நீங்கள் பெரும்பாலான டேட்டா பாயிண்ட்களை காணலாம் ஒரு சாம்பிள் செட் ஐ குறிக்கும் மற்றொரு நடவடிக்கை பரவலின் நடவடிக்கைகள் என்று நாங்கள் அழைக்கிறோம் அவற்றின் டேட்டா எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதை உங்களுக்குக் கூறுகிறது எனவே நடவடிக்கைகளில் ஒன்று குறியீடூ s ஸ்கொயர் குறிக்கப்படும் சாம்பிள் வேரியன்ஸ் அழைப்பது மற்றும் அது டேட்டா பாயிண்ட் x i என வரையறுக்கப்படுகிறது நீங்கள் ஏற்கனவே கணக்கிட்ட சாம்பிள் அவரேஜ் இந்த மீன் u ஸ்கொயர் ஐ குறிக்கிறது எல்லா டேட்டா பாயிண்ட்களையும் n டேட்டா பாயிண்ட்களையும் சேர்த்து இந்த குறிப்பிட்ட தொகை மதிப்பை N 1 ஆல் வகுக்கவும் அத்தகைய நடவடிக்கை சேம்பிள் வேரியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது சேம்பிள் வேரியன்ஸ் மக்கள் தொகை வேரியன்ஸ் ன் ஒரு அன்பயாஸ்டு மதிப்பீடாகும் என்பதை மீண்டும் நீங்கள் நிரூபிக்க முடியும் மற்றும் சேம்பிள் வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது மீனை போலவே சேம்பிள் வேறியன்ஸ் அவுட்லயர்ஸ் மிகவும் எளிதில் பாதிக்கப்படுகிறது எனவே உங்களிடம் சிங்கிள் அவுட்லயர்ஸ் இருந்தால் சேம்பிள் வேறியன்ஸ் சேம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மக்கள் தொகை பராமீட்டரின் மிக மோசமான மதிப்பீடாக மாறும் எனவே பரவலின் மற்றொரு அளவை வரையறுக்கிறோம் இது மீன் அப்சல்யூட் டிவியேஷன் என்று அழைக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் சம் ஸ்கொயர் டிவியேஷன் எடுப்பதற்கு பதிலாக டேட்டா பாயின்ட் அப்சல்யூட் டிவியேஷன் மீனி லிருந்து எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் விரும்பினால் அதை மீனிலிருந்து எடுக்கலாம் எனவே சராசரி அல்லது சராசரியிலிருந்து அப்சர்வேசன் டிவியேஷன் முழுமையான மதிப்பை நீங்கள் அனைத்து இறுதி புள்ளிகளுக்கும் மேலாக எடுத்து N ஆல் வகுக்கிறீர்கள் அதையே மீன் அப்சலியூட் டிவியேஷன் என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நீங்கள் N அல்லது N 1 ஆல் வகுக்க வேண்டுமா என்பது கவனிக்கத்தக்கது உங்களிடம் ஒரே ஒரு டேட்டா புள்ளி இருந்தால் மட்டுமே குறிக்க பொதுவாக நாம் N 1 ஆல் வகுக்கிறோம் ஸ்கொயர் மதிப்பிட முடியாது எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு டேட்டா புள்ளி இருந்தால் ஸ்கொயர் 0 ஆக மாறும் ஏனெனில் சராசரி புள்ளிக்கு சமமாக இருக்கும் எனவே உண்மையில் பேசும்போது பரவலை மதிப்பிடுவதற்கு உங்களிடம் N 1 டேட்டா புள்ளிகள் மட்டுமே உள்ளன எனவே நீங்கள் உண்மையில் மதிப்பிடப்பட்ட பாராமீட்டர் எதுவாக இருந்தாலும் சாம்பிள் சராசரி அல்லது சராசரியை மதிப்பிடுவதற்கு ஒரு டேட்டா புள்ளி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்க N 1 ஆல் வகுக்கிறோம் எனவே இதேபோல் இங்கே நீங்கள் N 1 ஆல் வகுக்க முடியும் மீன் அப்சலியூட் டிவியேஷன் பெறுவதற்கு N 1 டேட்டா பாயின்ட் மட்டுமே கிடைத்தன என்பதைக் குறிக்க ஸ்பிரெட் இன் மூன்றாவது அளவானது ரேஞ் என அழைக்கப்படுகிறது இது அடிப்படையில் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்புக்கு இடையிலான வேறுபாடு ஆகும் இவை அனைத்தும் மீன் அளவையோ அல்லது மோடு அல்லது மீடியன் ஆகவோ இருக்கும் மைய அளவைச் சுற்றி டேட்டா எவ்வளவு பரவுகிறது என்பதற்கான அறிகுறியைக் கொடுக்கும் எனவே கொடுக்கப்பட்ட டேட்டாகளிலிருந்து வேரியன்ஸ் ஐ கணக்கிட்ட 20 செர்ரி மரங்களுக்காண ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் அதன் 70 5 5132 மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்துக் கொண்டால் அதன் 8 4 ஐக் காண்போம் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ருந்து இந்தத் டேட்டாவை உருவாக்க 10 இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பயன்படுத்தினேன் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் சேம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்பது மக்கள் தொகை பராமீட்டர் நியாயமான ஒரு நல்ல நடவடிக்கையாகும் மறுபுறம் நான் முதல் டேட்டா பாயிண்டில் 50 யூனிட் வெளிப்புறத்தைச் சேர்த்து s ஸ்கொயர் மற்றும் sஐ மீண்டும் கணக்கிட்டால் 212ஆகிவிடும் நான் ஸ்கொயர் ரூட்டாக எடுத்துக் கொண்டால் அது 14 ஆக இருக்கலாம் என்று நீங்கள் பார்க்கலாம் இது போப்புலேஷன் பராமீட்டர் 10 இலிருந்து கணிசமாக விலகுகிறது எனவே ஒரு ஒற்றை வெளியீட்டாளர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மற்றும் வேறியன்சயூம் மிகவும் மோசமாக மாற்றக்கூடும் எனவே போப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது வேறியன்ஸ் நல்ல மதிப்பீடாக நம்ப முடியாது மறுபுறம் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் ஐ பார்ப்போம் இந்த விஷயத்தில் எங்களிடம் ஒரு அவுட்லயர்ஸ் இல்லையென்றால் 6 இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐ பெறுகிறோம் இது 10 உடன் ஒப்பிடும்போது மிகவும் மோசமானதல்ல உங்களிடம் ஒரு அவுட்லயர்ஸ் இருக்கும் தருணத்தில் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் 9 5 ஆக மாறுகிறது அது முக்கியமானது என்னவென்றால் அது அவுட்லயர்ஸ் இருப்பதால் அது அதிகம் மாறாது எனவே இது மிகவும் வலுவான நடவடிக்கை உண்மையில் நீங்கள் மீடியன்ல் மீன் அப்சல்யூட் டிவியேஷன் ஐ எடுத்துக் கொண்டால் அவுட்லயர்ஸ் பொறுத்தவரை வலுவான தன்மையைப் பொறுத்தவரை இது இன்னும் சிறப்பாக இருக்கும் டேட்டா ரேஞ்ச் ஐ அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச மதிப்பாகப் பெறலாம் எனவே இவை ஸ்பிரெட் இன் நடவடிக்கைகள் எனவே முழு 20 டேட்டா பாயிண்ட்களையும் நான் உங்களுக்கு வழங்காவிட்டாலும் இதன் மீன் என்னவென்றால் 69 என்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 8 5 என்றும் சொல்லலாம் பின்னர் டேட்டா பொதுவாக 69 அல்லது 2 முறைக்கு இடையில் பரவுகிறது என்று நீங்கள் கூறலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16 எனவே மிகக் லோயர் மதிப்பு சுமார் 53 ஆகவும் மிக ஹஃஹ்ஸ்ட்டு மதிப்பு சுமார் 85 ஆகவும் இருக்கும் மேலும் நீங்கள் மிக ஹஃஹ்ஸ்ட்டு மற்றும் அதிகபட்ச மதிப்பாக இருக்கும் எனவே அல்லது 2 மடங்கு மீன் இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இயல்பானதாக இருந்தால் டேட்டா பாயின்ட் 95 சதவீதத்தை காண்பிக்கும் மற்ற டிஸ்ட்ரிபியூஷன் களுக்கு நீங்கள் விரும்பினால் இந்த வகையான இடைவெளிகளைப் பெறலாம் ஆனால் இரண்டு எண்களைக் கொடுப்பது சாம்பிள் இன் சில பண்புகளை உங்களுக்குச் சொல்ல என்னை அனுமதிக்கிறது அதுதான் இந்த சாம்பிள் புள்ளிவிவரங்களின் சக்தி இப்போது சாம்பிள் மீன் மற்றும் வேரியன்ஸ்ன் சில முக்கியமான பண்புகளான ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஐ நாம் பயன்படுத்துவோம் எனவே இவற்றில் சிலவற்றை மீண்டும் பெற விரும்புகிறேன் சில போப்புலேஷன் பராமீட்டர் μ மற்றும் போப்புலேஷன் வேரியன்யன் σ ஸ்கொயர் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து பெறப்பட்ட அப்சர்வேஷன் உங்களிடம் இருந்தால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லிருந்து அனைவருக்கும் N மூலதன N அப்சர்வேஷன் மேப் செய்யலாம் என்று சொல்லலாம் நீங்கள் வரையப்பட்ட இந்த டிராக்கள் அல்லது சாம்பிள் இண்டிபெண்டன்ட் என்று வைத்துக் கொள்வோம் அதற்கு எந்த வகையிலும் ஒரு பயாஸ் இல்லை இந்த சாம்பிள் களின் இண்டிபெண்டன்ட் சாம்பிள் களிலிருந்து சாம்பிள் அவரேஜ் நீங்கள் கணக்கிட்டால் x̅ பொதுவாக அதே மீன் போப்புலேஷன் mean population மீன் μ உடன் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும் இதன் பொருள் x̅ இன் எதிர்பார்க்கப்பட்ட மதிப்பு μ நான் முன்பு சொன்னது போல x̅ இன் எதிர்பார்க்கப்பட்ட வேரியன்ஸ் σ by N எனவே x̅ இன் வேரியன்ஸ் உண்மையில் தனிப்பட்ட அப்சர்வேஷன்களின் வேரியன்ஸ்ஐ காட்டிலும் குறைவாக உள்ளது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதே டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து எனக்கு N மறுபடியும் இருந்தால் அவற்றின் அவரேஜ் எடுத்துக் கொண்டால் அவரேஜ் அசல் அப்சர்வேஷன்களை விட குறை சத்தமாக இருக்கும் எனவே நோய்ஸ் கையாள்வதற்கும் அப்சர்வேஷன்களில் நோய்ஸ் உள்ளடக்கத்தைக் குறைப்பதற்கும் ஒரு எளிய வழி n அப்சர்வேஷன்களை ஒரே சோதனை நிலையில் எடுத்து அவற்றை அவரேஜ் யாகக் காட்டுவது அவரேஜ் குறைவான வேரியன்ஸ் அல்லது லோயர் சத்தத்தை கொண்டிருக்கும் மேலும் இது இந்த அவரேஜ் வேரியன்ஸ்குறைக்கும் இது உங்கள் தனிப்பட்ட அப்சர்வேஷன்களில் 1 மடங்கு N ஆக இருக்கும் எனவே சத்தம் என நாம் அழைப்பது N இன் ஸ்கொயர் ரூட் குறைக்கப்படும் அங்கு N என்பது சாம்பிள் களின் எண்ணிக்கை இப்போது நீங்கள் சாம்பிள் வேரியன்ஸ் பார்த்து சாம்பிள் வேரியன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ வகைப்படுத்த விரும்பினால் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து சாம்பிள் களை சில சராசரி μ மற்றும் வேரியன்ஸ் σ2 உடன் மேப் செய்தல் நாங்கள் மீண்டும் காண்பிக்க முடியும் மேலும் இந்த அப்சர்வேஷன்கள் மிச்சுவல் இண்டிபெண்டன்ட் போப்புலேஷன் வேரியன்ஸ் ஆல் வேரியன்ஸ் வகுக்கப்பட்ட சாம்பிள் வேரியன்ஸ் ஐ நீங்கள் N 1 மடங்கு எடுத்துக் கொண்டால் இந்த குறிப்பிட்ட நடவடிக்கை N 1 டிகிரி சுதந்திரத்துடன் கூடிய χ சதுர டிஸ்ட்ரிபியூஷன் என்பதை நாங்கள் காட்டலாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம் χ ஸ்கொயர் என்பது 0 மற்றும் ∞ க்கு இடையில் மாறுபடும் ஒரு ரெண்டோம் வேரியபுல் ன் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஐ s ஸ்கொயர் வகைப்படுத்த பயன்படுத்தலாம் பின்னர் சில மதிப்பு மற்றும் பலவற்றை நாம் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் செய்யலாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் களைப் பயன்படுத்தி நாம் பார்ப்போம் இப்போது அவை உண்மையில் ஒரு சாம்பிள் டேட்டாவின் பகுப்பாய்வு செய்வதற்கான எண் முறைகள் நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் என்பது கிராஃபிகல் அனாலிசிஸ் ஆகும் இது உங்களுக்கு ஒரு டேட்டா தொகுப்பு வழங்கப்படும்போது நீங்கள் எப்போதும் செய்ய வேண்டிய ஒன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கியமானது ஒரு விஷுவல் அப்பீல் ஐ பெறுவதற்கு சில பிளாட்களைச் செய்வதாகும் ஏனென்றால் எண்கள் உங்களுக்குச் சொல்லாத விஷயங்களை மனம் ஊகிக்கும் திறன் கொண்டது எனவே உங்களிடம் ஒரு டேட்டா தொகுப்பு இருக்கும்போது எனது பரிந்துரை நீங்கள் பிளாட் செய்து காட்சிப்படுத்த முடிந்தால் தயவுசெய்து செய்யுங்கள் எனவே சில ஸ்டாண்டர்ட்களை மீண்டும் பார்ப்போம் அவற்றில் சில உங்கள் உயர்நிலைப் பள்ளி நாட்களில் நீங்கள் ஏற்கனவே சந்தித்திருக்கலாம் ஹிஸ்டோகிராம் எனப்படுவதைத் தொடங்குவோம் இங்கே எனக்கு ஒரு சாம்பிள் தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் என்ன செய்வது முதலில் இந்த சாம்பிள் தொகுப்பை சிறிய வரம்புகளாக பிரிக்க வேண்டும் நாங்கள் ஒரு சிறிய வரம்பைக் கொண்டுள்ளோம் அந்த வரம்பிற்குள் அல்லது ஒவ்வொரு இடைவெளியில் எத்தனை அப்சர்வேஷன்கள் வருகின்றன என்பதைக் கணக்கிடுகிறோம் பின்னர் இடைவெளியின் அகலம் அல்லது x அச்சின் இடைவெளி அளவு மற்றும் அந்த இடைவெளியில் நாம் காணும் டேட்டா புள்ளிகளின் எண்ணிக்கையை y அச்சு என திட்டம் செய்கிறோம் அதை அதிர்வெண் என்று அழைக்கிறோம் அது y அச்சில் உள்ளது எனவே செர்ரி மரங்களின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் எங்களிடம் 20 டேட்டா பாயிண்ட் உள்ளன நான் என்ன செய்தேன் என்பது 5 அடி சிறிய இடைவெளிகளாகப் பிரிக்கப்பட்டு அதாவது 50 முதல் 55 55 முதல் 60 60 முதல் 65 வரையிலான வரம்பில் வீழ்ச்சியடைந்து வரும் செர்ரி மர உயரங்களின் எண்ணிக்கை என்ன என்று கேட்டேன் 50 மற்றும் 55 க்கு இடையில் அந்த உயரத்திற்குள் எந்த மரங்களும் இல்லை என்று நான் காண்கிறேன் 55 முதல் 60 வரை உயரமுள்ள 4 மரங்களை நாங்கள் காண்கிறோம் இங்கே ஒரு டேட்டா பாயிண்ட் இருப்பதை நாம் எளிதாகக் காணலாம் இங்கே இரண்டாவது டேட்டா புள்ளி உள்ளது மூன்றாவது டேட்டா பாயிண்ட் இங்கே மற்றும் நான்காவது டேட்டா பாயிண்ட் 60 எனவே இது எட்ஜ் எனவே 4 டேட்டா புள்ளிகள் 55 மற்றும் 60 க்கு இடையில் உள்ளன அதேபோல் 60 க்கு மேல் மற்றும் 65 வரை இரண்டு டேட்டா புள்ளிகள் இருப்பதைக் காண்கிறோம் ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒரு செவ்வகமாக நாங்கள் அதைத் தீட்டினோம் இது ஒரு ஹிஸ்டோகிரம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் நான் இதுபோன்ற 100 எடுத்துக்காட்டுகளை எடுத்து திட்டம் செய்தால் இந்த நிலையான மணி வடிவ வளைவை நீங்கள் காண்பீர்கள் ஏனென்றால் நான் இந்த சாம்பிள் களை நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து வரைந்தேன் இந்த விஷயத்தில் இது 20 ஆக இருப்பதால் அதன் மணி வடிவத்தை நீங்கள் தெளிவாகக் காண முடியாது 70 புள்ளிகளைக் கொண்ட நடுத்தர புள்ளியைச் சுற்றி பெரும்பாலான டேட்டா புள்ளிகள் கொத்தாக இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் அங்கு ஹஃஹ்ஸ்ட்டு எண்ணிக்கையிலான 6 ஐக் காணலாம் எனவே குறைந்தபட்சம் அது வெளிப்படுகிறது உங்களிடம் வேறு வகையான பிளாட் உள்ளன ஒன்று பாக்ஸ் பிளாட் என்று அழைக்கப்படுகிறது இது சில நேரங்களில் பங்கு விலைகளை காட்சிப்படுத்துவதில் பயன்படுத்தப்படுகிறது இங்கே நீங்கள் குர்டில் Q1 Q2 மற்றும் Q3 எனப்படும் அளவுகளையும் வரம்பில் உள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகளையும் கணக்கிடுவீர்கள் குர்டில் என்றால் என்ன குர்டில் அடிப்படையில் சராசரி என்ற யோசனையின் நீட்டிப்பாகும் Q2 என்பது சரியாக மீடியன் அதாவது பாதி புள்ளிகள் Q2 இன் மதிப்பிற்குக் கீழே விழும் மற்றும் பாதி புள்ளிகள் Q2 ஐப் பற்றியது இதேபோல் Q1 என்பது 25 சதவீத மதிப்பைக் குறிக்கிறது அதாவது 25 சதவீத அப்சர்வேஷன்கள் Q1 க்குக் கீழே உள்ளன Q1 மற்றும் Q3 ஐ விட 75 சதவிகிதம் டேட்டா புள்ளிகள் 75 சதவிகிதம் Q3 க்கும் குறைவாகவும் Q3 ஐ விட 25 சதவிகிதத்திற்கும் குறைவாகவும் இருப்பதைக் குறிக்கிறது இந்த மதிப்புகள் சராசரி குவார்டைல்கள் மற்றும் குறைந்த அதிகபட்சம் ஆகியவற்றை நீங்கள் பெற்றவுடன் பெட்டியில் பெட்டி மற்றும் விஸ்கர் பிளாட் எனப்படுவதை நீங்கள் பிளாட் செய்யலாம் மீடியன் என்பது மைய மதிப்பு மற்றும் லோயர் குர்டில் Q1 மற்றும் அப்பர் குர்டில் ஆகியவை திட்டமிடப்பட்டுள்ளன Q1 மற்றும் Q3 க்கு இடையில் பெட்டி வரையப்பட்டுள்ளது மீடியன் எங்கே என்பதை தெளிவாகக் காட்டுகிறது இந்த வழக்கில் இது சிமிட்டிரிக் ஆக காட்டப்படுகிறது ஆனால் பொதுவாக இருக்க வேண்டிய அவசியமில்லை Q2 Q1 அல்லது Q3 உடன் நெருக்கமாக இருக்கலாம் குறைந்த மற்றும் அதிகபட்ச மதிப்புகளையும் நாங்கள் காட்டுகிறோம் இங்கே இந்த விஷயத்தில் மிகக் லௌஸ்ட் அப்ஸிர்வேஷன் மற்றும் மிக ஹஃஹ்ஸ்ட்டு அப்ஸிர்வேஷன் அவை விஸ்கர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது மீன் அப்சல்யூட் டிவியேஷன் மற்றும் பலவற்றைக் கொடுப்பதை விட டேட்டாவின் ஸ்பிரெட் பற்றிய சிறந்த யோசனையை உங்களுக்கு வழங்குகிறது இது தரவின் பரவலைப் பற்றிய கூடுதல் தகவல்களை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நீங்கள் 20 செர்ரி மரங்களை எடுத்து அவற்றை வரிசைப்படுத்தினால் அதை மிகக் குறைந்தபட்ச அளவிலிருந்து மிக உயர்ந்த மதிப்புக்கு வரிசைப்படுத்தி மீடியன் ஐ கணக்கிட முயற்சிக்கிறோம் இங்கு மீடியன் என்பது பத்தாவது மற்றும் பதினொன்றாவது புள்ளியின் ஆவரேஜ் 69 ஆகும் முதல் குரண்டில் 10 புள்ளிகளாக எடுத்து முதல் 10 புள்ளிகளின் மீடியன் ஐ 64 ஆக மாற்றுவதன் மூலம் காலாண்டு ஒன்றை கணக்கிட முடியும் மேலும் Q3 ஐ மற்ற பாதியின் மீடியன் ஆக கணக்கிடலாம் 71 முதல் 83 வரை 60 ஆக இருக்கும் அது 75 ஆக இருக்கும் ஆகவே குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சம் 50 மற்றும் 83 ஆகும் எனவே நீங்கள் இந்த திட்டத்தை செய்யலாம் டேட்டா களின் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அறிந்து கொள்வது மூன்றாவது வகையான பிளாட் இது ப்ராபபலடி பிளாட் p p பிளாட் அல்லது q q பிளாட் என்று அழைக்கப்படுகிறது Q1 Q2 Q3 ஐ தீர்மானிப்பதற்கு பதிலாக இங்கே நீங்கள் பல அளவுகளை கணக்கிடுகிறீர்கள் இந்தத் டேட்டாவை பின்பற்றலாம் என்று நீங்கள் நினைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ற்கு எதிராக இந்த அளவுகளைத் திட்டமிடுங்கள் டேட்டா 45 டிகிரி வரிசையில் விழுந்தால் நீங்கள் அதை சோதிக்கும் பொருத்தமான டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து சாம்பிள் டேட்டா மேப் செய்யப்பட்டு என்று நீங்கள் முடிவு செய்யலாம் எனவே டேட்டா எந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து வந்தது என்பதைக் காண இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த 20 செர்ரி மரங்களின் உதாரணத்தை நான் எடுத்துள்ளேன் நான் முதலில் அவற்றை ஸ்டாண்டர்டிஷஷன் தரநிலைப்படுத்தல் என்பது மீனை அகற்றி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஆல் வகுக்கிறோம் மேலும் மதிப்புகளைப் பெறுகிறோம் இவற்றின் 20 மதிப்புகள் தரநிலைப்படுத்தல் மதிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது நீங்கள் 10 சதவிகித அளவைப் பார்த்தால் 20 புள்ளிகளில் இரண்டு புள்ளிகளில் முதல் இரண்டு புள்ளிகள் 1 679 1 679 க்கு கீழே விழும் என்று நான் சொல்ல முடியும் எனவே 1 679 இதேபோல் 10 சதவிகித அளது இந்த இரண்டு புள்ளிகளைவைக் குறிக்கிறது 1 1016 என்பது 20 சதவிகித அளவைக் குறிக்கிறது மற்றும் பல எடுத்துக்காட்டாக 50 சதவிகித அளவு அல்லது சராசரி அளவு இந்த விஷயத்தில் ஸ்டாண்டர்டிஸிட் அளவீடு இருக்கும் இச் சுற்றிலும் இருக்கும் புள்ளி அல்லது 0 க்கு அருகில் 0 என்று சொல்லலாம் ஒரு நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ற்கு 50 சதவிகித டேட்டா 0 க்குக் கீழே இருக்கும் என்பதைக் கவனியுங்கள் இப்போது நீங்கள் நிலையான இயல்பான டிஸ்ட்ரிபியூஷன் ற்குச் சென்று புரோபாபிலிடி 0 1 ஆக இருக்கும் மதிப்பைக் கணக்கிட முயற்சித்தால் இது நாம் பேசிய லோயர் டெய்ல் புரோபாபிலிடி ஆகும் அதன் மதிப்பு என்னவென்றால் 1 7 1 5 அந்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லலாம் எனவே அது 10 சதவீத அளவு இதேபோல் டேட்டா களில் 20 சதவிகிதம் உள்ள மதிப்பு என்ன அல்லது ஒரு நிலையான நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மதிப்புகளில் 20 சதவிகிதம் 0 2 வளைவின் கீழ் பரப்பளவு நிகழ்தகவைக் கொண்டிருக்கும் மதிப்பு என்ன என்பதைக் கேட்கிறீர்கள் நீங்கள் எடுக்கும் மதிப்பு இரண்டாவது 20 சதவிகிதம் அளவு மற்றும் பல சாம்பிள் க்கு பெறப்பட்ட உண்மையான மதிப்பை நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் இது நோர்மல் தொடர்புக்கு எதிராக 1 67 ஆகும் இது ட்ரூ ப்ரோபலிடி பிளாட் என்று அழைக்கப்படுகிறது எனவே இப்போது இந்த டேட்டா நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மிருந்துமேப் செய்யப்பட்டுஇருந்தால் இது போன்ற ஒரு வளைவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த 20 புள்ளிகளுக்கான நோர்மல் ப்ரோபலிடி பிளாட் நான் பிளக் செய்யவில்லை ஆனால் வேறு சில டேட்டா களுக்கு ஆனால் பொதுவாக இந்த டேட்டா நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த்திலிருந்து வந்தது என்று நீங்கள் நினைத்தால் நோர்மல் ப்ரோபலிடி பிளாட் டேட்டா 45 டிகிரி வரியில் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து வந்தது என்று என்று முடிவு செய்யலாம் எந்தவொரு டிஸ்ட்ரிபியூஷன் ற்கும் எதிராக இதை நீங்கள் சோதிக்கலாம் இந்த வழக்கில் நோர்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ற்கு எதிராக அதை எவ்வாறு சோதிப்பது என்பதை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் நீங்கள் ஒரு சீரான டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து அல்லது χ ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து அளவுகளை எடுக்கலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் போப்புலேஷன் அளவுகளுக்கு எதிராக இந்த சாம்பிள் அளவுகளை பிளாட் செய்கிறீர்கள் அவை 45 டிகிரி வரிசையில் விழுந்தால் அது பொருத்தமான டிஸ்ட்ரிபியூஷன் லிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே டேட்டா வரையப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பார்வையை தீர்மானிக்க இது பயனுள்ளதாக இருக்கும் டேட்டா அனாலிசிஸ் பயனுள்ள கடைசி வகை பிளாட் இப்போது ஸ்கேட்டர் பிளாட் என்று அழைக்கப்படுகிறது ஸ்கேட்டர் பிளாட் ஒரு ரேண்டம் வேரியபுல் ஐ இன்னொருவருக்கு எதிராகத் திட்டமிடுகிறது எனவே உங்களிடம் இரண்டு ரேண்டம் வேரியபுல் கள் இருந்தால் y மற்றும் x என்று சொல்லலாம் y மற்றும் x க்கு இடையில் ஏதேனும் உறவு இருக்கிறதா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் பின்னர் இந்த சார்புநிலை அல்லது ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை பார்வைக்கு சரிபார்க்க ஒரு வழி y க்கு எதிராக x ஐ பிளாட் செய்வது எனவே இந்த விஷயத்தில் 100 மாணவர்களுடன் தொடர்புடைய சில டேட்டாவை நாங்கள் எடுத்துள்ளோம் அதற்காக மாணவர்கள் வினாடி வினாவுக்குத் தயாராவதற்கு நேரத்தை செலவிட்டார்கள் அவர்கள் அந்த வினாடி வினாவில் மதிப்பெண்களைப் பெற்றுள்ளனர் எனவே நீங்கள் அதிக நேரம் படிப்பை செலவிட்டால் பொதுவாக அதிக மதிப்பெண்களைப் பெற வேண்டும் இதுதான் x ஆக்சிஸ் காட்ட முயற்சிப்பது நிமிடங்களில் நாம் பிளாட் செய்த நேரம் Y ஆக்சிஸ் நாங்கள் மாணவர் பெற்ற மதிப்பெண்களைத் திட்டமிட்டுள்ளோம் அங்கே ஒரு சீரமைப்பு இருப்பதை நீங்கள் காணலாம் பெறப்பட்ட மதிப்பெண்கள் செலவழித்த நேரத்தை சார்ந்தது போல் தெரிகிறது உண்மையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது ஒரு லீனியர் டெபண்டன்ஸி போல் தெரிகிறது எனவே இந்த டேட்டா புள்ளிகளின் மூலம் ஒரு வரி தோராயமான வரியை நீங்கள் திட்டமிடலாம் இதுபோன்ற வரிகளை பின்னடைவைப் பயன்படுத்தி எவ்வாறு பொருத்துவது என்பதையும் உண்மையில் நாம் இங்கே சுட்டிக்காட்டியுள்ள இந்த வரியின் பராமீட்டர்களை எவ்வாறு பெறுவது என்பதையும் காண்பிப்போம் ஆனால் மிக முக்கியமாக ரேண்டம் வேரியபுல் y இந்த விஷயத்தில் வினாடி வினா மதிப்பெண்கள் படிப்பு நேரத்தை சார்ந்து இருந்தால் நீங்கள் டேட்டாவின் சீரமைப்பைக் காண்பீர்கள் மறுபுறம் சார்பு இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு ரெண்டோம் பரவலைக் காண்பீர்கள் இந்தத் டேட்டா தெளிவான வடிவமின்றி பரவுகிறது இந்த விஷயத்தில் இந்த இரண்டு வேரியபுல் கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இண்டிபெண்டன்ட் ஆக உள்ளன என்று நீங்கள் கூறுவீர்கள் உங்களிடம் இந்த வேரியபுல் கள் இடையே ஒரு உறவைக் கண்டறிய ஏதும் இல்லை எனவே இது இரண்டு வேரியபுல் கள் இடையே டெபண்டன்ஸி மதிப்பிடுவதற்கும் பின்னர் அனாலிசிஸ் செய்வதற்கு மேலும் செய்வதற்கும் நாங்கள் செய்யும் ஒரு பிளாட் அடுத்த வகுப்பில் ஹைபோதேசிஸ் டெஸ்டிங் பயன்படுத்தி சில முடிவெடுப்பதன் மூலமும் சாம்பிள் டேட்டாவை பயன்படுத்தி பராமீட்டர்களை எவ்வாறு செய்வது என்பதையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்